செல் கல்ச்சர் தொழில்நுட்பத்தில் விரிவுரைத் தொடருக்கு மீண்டும் வருக நாங்கள் 4 வது வாரத்தைத் தொடங்குகிறோம் ஆரம்ப வாரத்தில் இந்த வாரம் வெவ்வேறு வகையான எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் பற்றி நாங்கள் காண்போம் கடந்த வாரத்தில் நீங்கள் நினைவு கூர்ந்தால் எக்ஸ்ட்ராசெல்லுலர் மேட்ரிக்ஸின் பங்கு பற்றி நாங்கள் விவாதித்துக் கொண்டிருந்தபோது எந்த வகையான வளர்ச்சி அம்சங்களைப் பற்றியும் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் சப்ஸ்ர்டேட் உள்ள செல்களை நங்கூரமிடும் விதத்தைப் பற்றியும் பேசினோம் இன்று நாம் என்ன செய்வோம் செல் கல்ச்சர் தொழில்நுட்பத்தில் தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு வகையான செயற்கை மற்றும் இயற்கை எக்ஸ்ட்ராசெல்லுலர் மேட்ரிக்ஸை முதலில் நாம் கணக்கிடுவோம் இணைக்கும் செல் எக்ஸ்ட்ராசெல்லுலர் மேட்ரிக்ஸ் பொருட்கள் வழங்கக்கூடிய சாத்தியமான தொடர்புகளைப் பற்றி பேசுவோம் எனவே விரிவுரை 1 உடன் தொடங்க நாங்கள் 4 வது வாரத்தில் 4 W 4 ஸ்லாஷ் L 1 ஆக இருக்கிறோம் தொடங்குவதற்கு செல் கல்ச்சர் பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான எக்ஸ்ட்ராசெல்லுலர் மேட்ரிக்ஸ் பற்றி பேசுவோம் நாம் 2 பரந்த வகைகளாக குறிப்பிடுவதால் அவற்றை வகைப்படுத்துவோம் செயற்கை மற்றும் இயற்கை இயற்கையைப் பற்றி நாம் பேசும்போது இந்த விளைவைக் காட்ட அறியப்பட்ட ஒன்றைப் பற்றி பேசுவோம் இது இயற்கை மூலங்களிலிருந்து நேரடியாகப் பெறப்படலாம் அல்லது உயிரி தொழில்நுட்ப அணுகுமுறையைப் பயன்படுத்தி அவை மாஸ் உற்பத்தி செய்யப்படலாம் அவற்றின் ஜீன்ஸ் வேறு சில செயலாளர் ப்ரோடீன்களுக்கு ஷாலன்'ஸ் saline's மாற்றுவதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் அவற்றை தயாரிக்க முடியும் எனவே தொடங்குவதற்கு இயற்கையானவற்றைப் பற்றிப் பேசும்போது கொலாஜன் மேட்ரிக்ஸ் புரோட்டீன் எக்ஸ்ட்ராசெல்லுலர் மேட்ரிக்ஸ் புரோட்டீன் பற்றி நாங்கள் அறிவோம் இது கலத்திற்கு செல் மற்றும் கலத்திற்கு இடையில் நங்கூரத்தை மற்ற செல் வகைகளுக்கு உறுதி செய்வதில் மிகவும் ஆதிக்கம் செலுத்துகிறது மற்றும் கொலாஜன் பல வகைகளைக் கொண்டுள்ளது எனவே நாங்கள் வகைகளில் இறங்கவில்லை ஆனால் கொலாஜனின் மற்றொரு பரந்த குடை பின்னர் நாம் லாமினின் வைத்திருக்கிறோம் செல்கள் இண்டர்கிரீன் ஏற்பிகளாக இருக்கின்றன மேலும் இந்த லேமினின்கள் ஒருங்கிணைந்தவற்றுடன் பிணைக்கப்படுகின்றன அதே குடும்பத்தில் ஜெலட்டின் எனப்படும் கொலாஜன் லேமினின் கலவையான பொருள் எங்களிடம் உள்ளது இயற்கையான அல்லது செயற்கை பக்கத்தில் நம்மிடம் பாலி டி லைசின் உள்ளது இதைப் பற்றி நான் உங்களுக்கு சில இலக்கியங்களைத் தருவேன் இதைப் பற்றி பேசுவோம் இது அடிப்படையில் ஒரு சிலேன் டி எஸ் சிலேன் இவை டெரமியன் குழுக்கள் அவை தற்போதுள்ளவை இந்த வித்தியாசமான செயற்கை மற்றும் இயற்கை எக்ஸ்ட்ராசெல்லுலர் மேட்ரிக்ஸுடன் எங்கள் விவாதத்தைத் தொடங்குவோம் எனவே செயற்கை மேட்ரிக்ஸைப் பற்றி பேசுவது செயற்கை மேட்ரிக்ஸைப் பற்றி பேசுவது எளிதானது ஏனெனில் அவர்களில் பெரும்பாலோருக்கு எந்தவொரு குறிப்பிட்ட தொடர்பும் இல்லை எனவே பாலி டி லைசின் வேலை செய்யும் முறை இது போன்றது உதாரணமாக சொல்லுங்கள் இங்கே நீங்கள் ஒரு கண்ணாடி சப்ஸ்ர்டேட் வைத்திருக்கிறீர்கள் ஒரு கண்ணாடி சப்ஸ்ர்டேட் நீங்கள் பாலி டி லைசின் வைப்பீர்கள் பாலி டி லைசின் வைப்பு எனவே பாலி டி லைசின் டி பற்றி பேசுவது ஐசோமர் வகை மற்றும் லைசின் என்பது ஒரு அமினோ ஆசிட் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இது இணைக்கப்பட்ட லைசின் எச்சம் என்றால் எங்களிடம் லைசின் சங்கிலி உள்ளது இங்கே பிணைப்புகள் மற்றும் நீங்கள் இந்த பாலி டி லைசைனை சந்தையில் இருந்து வாங்கினால் எனவே இது பாலி டி லைசின் ஹைட்ரோபிரோமைடு என உறுதிப்படுத்தப்படுகிறது இது எச் ஆரைப் பிடிக்கும் ஆனால் அது உங்களுக்குத் தெரியாத கலாச்சாரத்தில் நீடிக்கும் என்று கவலைப்பட வேண்டாம் ஆனால் இது அடிப்படையில் உண்மையான மூலக்கூறு மற்றும் நீங்கள் அதை வைக்கும் போது மேற்பரப்பில் மூலக்கூறு இதுபோன்றதாக மாறும் மிகவும் சீரற்ற மேற்பரப்பை உருவாக்குகிறது ஏனெனில் நீங்கள் ஒரு AFM படத்தை எடுத்தால் இது ஒரு AFM படத்தை கூடுதல் தகவலாக பகிர்ந்து கொள்கிறேன் இது ஏதோ இதுபோன்றதாகிவிடும் நீங்கள் ஒரு மேற்பரப்பு பகுப்பாய்வு செய்ய AFM நுனியை எடுத்துக் கொண்டால் இதுபோன்ற ஒன்றை நீங்கள் காண்பீர்கள் இது மேற்பரப்பு பகுப்பாய்வின் போது தோராயமான மேற்பரப்பை நீங்கள் அறிவது மிகவும் வகையானது அவை வெளிப்படும் இது NH 3 குழுக்களின் நேர்மறை NH 3 குழுக்களைக் கொண்டுள்ளது இது இந்த NH 3 குழுக்களை வெளியேற்றுகிறது இது போன்றது டெர்மினலிருந்து இது போன்றது எனவே உங்கள் அமினோ ஆசிட் ஒரு பக்கத்தில் கூ டெர்மினல் இருப்பதைப் போல இது எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அது அமினோ குழுக்கள் ஒருபக்கம் மற்றும் அது இங்கே ஒரு R குழுவைக் கொண்டுள்ளது மேலும் இது இங்கே ஒரு H உள்ளது இந்த அமினோ குழுக்களில் 3 உள்ளன அவை இங்கே உள்ளன இந்த அமினோ குழுக்களில் சிலவும் இங்கே உள்ளன இந்த வகையான மேற்பரப்பை அவர்கள் இணைக்கும் கண்ணாடி மேற்பரப்பில் ஒருவித மேற்பரப்பு தொடர்பு மூலம் நீங்கள் காணும் விஷயங்களை இந்த வகையான வெளிப்படுத்துகிறது ஆனால் நீங்கள் அவற்றை சப்ஸ்ர்டேட் வைப்பதற்கு முன் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இந்த வகையான செயல்களைச் செய்யும்போதெல்லாம் கண்ணாடி சப்ஸ்ர்டேட் மிகவும் முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும் ஏனெனில் இது இந்த வகையான துல்லியமாக அப்சார்ப்ஷன் டெபொசிட்டிங் செயல்முறையாகும் இதன் பொருள் நீங்கள் மேற்பரப்பில் அப்சார்ப்ஷன் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதன் அர்த்தம் நீங்கள் எந்த சப்ஸ்ர்டேட் மீது பாலி டி லைசின் மூலக்கூறு வேதியியல் இணைப்பையும் செய்யவில்லை எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் பாலி டி லைசினை சிறிது நேரத்தில் எடுத்துக்கொள்வீர்கள் அதில் நீங்கள் டீயோனைஸ் செய்யப்பட்ட தண்ணீரை கலக்கிறீர்கள் அதை நீங்கள் முழுமையாகக் கரைத்து அந்த செயல்பாட்டில் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் எனவே செறிவு பொதுவாக பாலி டி லைசினுக்கு மிகவும் குறைந்த செறிவு மற்றும் சில வெளியீட்டு இலக்கியங்கள் மூலம் நான் வழங்கும் சரியான செறிவு குறைந்த பக்கத்தில்தான் இருக்க வேண்டும் எனவே பாலி டி லைசினைப் பற்றிய ஒரு பிடிப்பை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் அதிக செறிவில் இருக்கும் பாலி டி லைசின் செல் வளர்ச்சியை ஊக்குவிக்காது பாலி டி லைசின் மிகவும் குறைந்த செறிவில் செல் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது ஆனால் மேற்பரப்பு கவரேஜ் போன்றதாக இருக்க போதுமானது எனவே மேற்பரப்பு கவரேஜ் நிச்சயமாக ஒரு பக்கத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் இல்லையெனில் நீங்கள் அட்டாமிக் போர்ஸ் மைகிரோஸ்கோப் செய்யாவிட்டால் நீங்கள் உண்மையில் தீர்மானிக்க முடியாத சிறிய இடம் இருக்கலாம் இரண்டாவது விஷயம் மேற்பரப்பை பகுப்பாய்வு செய்ய நீங்கள் என்ன செய்ய முடியும் எனவே மேற்பரப்பை பகுப்பாய்வு செய்ய நீங்கள் முதலில் AFM அட்டாமிக் போர்ஸ் மைகிரோஸ்கோப் செய்ய வேண்டும் நீங்கள் உண்மையிலேயே கற்றுக் கொள்ள வேண்டியிருக்கும் போது அந்த குறிப்பிட்ட கலவையுடன் நீங்கள் சரியாகக் கற்றுக்கொண்டால் மேற்பரப்பு இப்படி இருக்கும் பிறகு நீங்கள் அதை மீண்டும் செய்யலாம் ஆனால் அவ்வப்போது நீங்கள் சோதனை செய்ய வேண்டும் முதலில் நீங்கள் ஒரு பிஸிக்கல் மேற்பரப்பு பகுப்பாய்வு செய்ய வேண்டும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் இந்த மேற்பரப்பில் ஒரு ட்ரோப் வாட்டர் வைத்து சப்ஸ்ர்டேட் வகைகளில் விழும்போது ஒரு வாட்டர் ட்ரோப் எவ்வாறு பரவுகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் இது பரவலாகத் தெரியுமா அல்லது இது போல் பரவுகிறதா அல்லது இது போல் பரவுகிறதா எனவே அதன் அடிப்படையில் நீங்கள் காண்டாக்ட் ஆங்கில் நாம் அழைக்கும் விஞ்ஞான சொல்லை அளவிடலாம் இது இதுபோன்று இருக்கலாம் அல்லது இது மிகவும் பரந்ததாக இருக்கலாம் எனவே அது காண்டாக்ட் ஆங்கில் அளவீடுகள் என்று அழைக்கப்படுகிறது இந்த காண்டாக்ட் ஆங்கில் அளவீடுகள் சப்ஸ்ர்டேட் ஹைட்ரோபோபிக் மற்றும் ஹைட்ரோஃபிலிக் தன்மையைப் பற்றி உங்களுக்கு நல்ல யோசனையைத் தரும் ஹைட்ரோபோபிக் அல்லது ஹைட்ரோஃபிலிக் எப்படி விவரங்களை பெறாமல் கூட நீங்கள் பார்க்க முடியும் எனவே நீங்கள் அனைவரும் இந்த படத்தைப் பார்த்திருக்க வேண்டும் நீங்கள் அனைவரும் பார்த்திருக்க வேண்டும் ஒரு இலை இருக்கிறது அதன் மீது ஒரு வாட்டர் ட்ராப்லெட் இருக்கிறது எனவே வாட்டர் ட்ராப்லெட் இது போன்றது நமது பொது அறிவு என்ன போன்ற ஒரு வாட்டர் ட்ராப்லெட் காணும்போதெல்லாம் வாட்டர் மூலக்கூறு உண்மையில் தட்டையானது அல்ல என்று கூறுகிறது இதன் பொருள் இந்த சப்ஸ்ர்டேட் அல்லது இலையின் இந்த மேற்பரப்பு ஹைட்ரோபோபிக் சரியா இது வாட்டர் மூலக்கூறுகளை தண்ணீருக்கு இடையிலான தொடர்பு புள்ளியை அனுமதிக்காது மூலக்கூறு மற்றும் இலை மிகவும் அல்லது குறைந்தபட்சமாக உள்ளது எனவே இந்த படத்தைப் பார்ப்பதன் மூலம் நீங்கள் உண்மையில் ஆங்கில் அளவிட முடியும் ஆங்கில் இந்த சிறிய தொடர்பு போன்றதாக இருக்கும் என்று நீங்கள் கூறலாம் இதற்கு மாறாக வாட்டர் மூலக்கூறு வைக்கும் சப்ஸ்ர்டேட் உள்ளது இது ஒரு சப்ஸ்ர்டேட் என்று வைத்துக்கொள்வீர்கள் மேலும் வாட்டர் மூலக்கூறை வாட்டர் மூலக்கூறாக வைக்கிறீர்கள் எந்த நேரத்திலும் இது இப்படி மாறாது இங்கிருந்து இங்கிருந்து நாம் அவர்களை மிகவும் ஹைட்ரோஃபிலிக் மூலக்கூறு என்று அழைக்கிறோம் வாட்டர் உண்மையில் மிக வேகமாக பரவுகிறது இப்போது இதன் அடிப்படையில் நீங்கள் சப்ஸ்ர்டேட் பாலி டி லைசினின் செறிவை அதிகரித்தால் நீங்கள் முயற்சித்தால் சோதனைகளை பரிந்துரைக்கிறேன் எடுத்துக்காட்டாக குறைந்த செறிவு பற்றி இங்கே சொல்கிறேன் எடுத்துக்காட்டாக இது தொடர்ந்து அதிகரித்தால் இந்த செறிவு அதிகரிக்கும் இப்போது நீங்கள் கவனிக்கும் ஒரு புள்ளி இருக்கும் மேற்பரப்பு வாட்டர் வெறுக்கத்தக்கதாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இதன் அர்த்தம் இறுதியில் ட்ராப்லெட் என்பது சப்ஸ்ர்டேட் இதுபோன்றதாக இருக்கும் ஆனால் பாலி டி லைசின் மேற்பரப்பில் மேற்பரப்பு ஆங்கில் செறிவு கொடுப்பதன் மூலம் நீங்கள் மிகவும் கவனமாக கண்காணிக்கும்போதுதான் அது நடக்கும் இந்த தலைப்பை நான் இந்த வழியில் மறைப்பதற்கான காரணம் தற்போது உலகெங்கிலும் செய்யப்படும் பெரும்பாலான செல் கல்ச்சர் சில ஆய்வகங்களை ஒதுக்கி வைத்துக் கொள்வது மிகக் குறைவானது நீங்கள் அவற்றை விரல்களில் எண்ணலாம் அவர்களில் பெரும்பாலோர் இந்த அம்சங்களை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை அங்குதான் வெவ்வேறு குழுக்களுக்கு இடையே ஒரு முரண்பாடான முடிவு வருகிறது ஏனெனில் கண்ணாடி சப்ஸ்ர்டேட் இருக்கலாம் அங்கு இந்த மூலக்கூறுகளின் குறிப்பிட்ட வகையான இணைப்பு மற்ற கண்ணாடி மேற்பரப்பு இருக்கக்கூடும் இது உண்மையில் இல்லை ஒழுங்காக செயலாக்கப்பட்டால் அவை வேறு வகையான இணைப்புகளைக் கொண்டிருக்கக்கூடும் மேலும் அந்த இணைப்பின் அடிப்படையில் காண்டாக்ட் ஆங்கில் மாறும் காண்டாக்ட் ஆங்கில் மாறும் என்பதால் செல் இணைப்பு பண்புகளும் மாறுகின்றன ஏனென்றால் நீங்கள் இங்கே வெளியிடுவது உங்களால் நிரப்பப்பட்ட ஒரு சால்ட் தீர்வாகும் சால்ட் மற்றும் பிற மூலக்கூறுகள் உங்களுக்குத் தெரியும் ஆனால் அடித்தளம் அனைத்து ஊடகங்களையும் அறிந்திருக்கிறது செல் கல்ச்சர் ஒரு வாட்டர் தளத்தில் உள்ளது இது ஒரு வாட்டர் தளத்தில் இருந்தால் சிக்கல் என்னவென்றால் சப்ஸ்ர்டேட் மீது வைப்பதன் மூலம் வாட்டர் பண்புகள் செல்களுடன் நடுத்தரத்தால் அனுபவிக்கப்படும் பண்புகளுக்கு ஒத்ததாக இருக்கும் செல்கள் இணைக்க நீங்கள் ஒட்டக்கூடிய பக்கத்தின் நியாயமான அளவு மற்றும் அதைச் சுற்றி ஒரு மெல்லிய நீரைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே அதனால்தான் நான் இந்த தலைப்பைச் செய்யாத விஷயங்களை சற்று வித்தியாசமான முறையில் மறைக்கிறேன் ஆனால் தொழில் மட்டத்தில் அல்லது நீங்கள் உண்மையிலேயே ஒரு சரியான தரக் கட்டுப்பாட்டைக் கொண்டிருக்க வேண்டிய மட்டத்தில் நீங்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த விஷயங்கள் பின்பற்றப்படுகின்றன நாங்கள் பேசியது என்னவென்றால் மேற்பரப்பை அறிய முதல் நுட்பமாக நீங்கள் ஒரு அட்டாமிக் போர்ஸ் மைகிரோஸ்கோப் செய்ய வேண்டும் இரண்டாவதாக நீங்கள் சோதனை இரண்டாம் கட்டத்தில் ஒரு காண்டாக்ட் ஆங்கில் அளவீடு செய்ய வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டிய மூன்றாவது விஷயம் என்னவென்றால் நீங்கள் எந்தவொரு கலவையையும் சப்ஸ்ர்டேட் மீது வைக்கும்போது அது அப்சார்ப்டு அல்லது அது ஒரு தின் பிலிம் உருவாக்குகிறதா அல்லது அது ஒருவித கெமிக்கல் கப்ளிங் உருவாக்குகிறதா என்பதுதான் மேற்பரப்பு வேதியியல் பகுப்பாய்வு செய்வது எப்போதும் நல்லது நான் இதன் பொருள் என்னவென்றால் அந்த பொருளின் மேற்பரப்பில் அனைத்து அணுக்களும் எதை வெளிப்படுத்துகின்றன அல்லது அதன் மேற்பரப்பில் உள்ள அனைத்து கூறுகளும் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மேலே இருந்து நீங்கள் பாலி டி லைசினைப் பார்த்தால் உங்களிடம் கார்பன் இருப்பதை நீங்கள் காணலாம் நிச்சயமாக உங்களுக்கு நைட்ரஜன் இருக்கும் உங்களிடம் ஹைட்ரஜன் உள்ளது இவை பெரும்பாலும் என்னவாக இருக்கும் மற்றும் நிச்சயமாக உங்களுக்கு ஆக்ஸிஜன் சரியாக இருக்கும் இப்போது ஒரு மேற்பரப்பு பகுப்பாய்வைச் செய்வது மற்றும் நீங்கள் செய்யக்கூடிய எளிதான மற்றும் முழுமையான மேற்பரப்பு பகுப்பாய்வுகளில் ஒன்று எக்ஸ்பிஎஸ் எக்ஸ்பிஎஸ் XPS என்பது எக்ஸ் ரே ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியைக் குறிக்கிறது சில சிறிய மாற்றங்களுடன் நாங்கள் இங்கிருந்து தொடருவோம்